வணக்கம் நான் ஐஐடி கான்பூரைச் சேர்ந்த ஜெயந்தா சாட்டர்ஜி நாங்கள் சர்வீசஸ் மேனேஜ்மென்ட் சமகாலப் பிரச்சினைகளில் உரையாடுகிறோம் கடந்த அமர்வில் புகழ்பெற்ற உலகளவில் பிரபலமான இந்திய சேவை அமைப்பு அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் பற்றி நாங்கள் விவாதித்தோம் மேலும் அறிவியல் கொள்கைகளின் அடிப்படையில் செயல்முறைகளை உருவாக்குவதன் மூலம் வேலைப்பாய்வு வடிவமைப்பை உருவாக்குவது எப்படி என்பதை நாங்கள் ஆராய்ந்தோம் நகலெடுக்கக்கூடிய தொகுதிகளாகப் பிரிக்கப்படுகின்றன தரநிலைகள் அமைக்கப்படுகின்றன இது உகந்த செயல்திறனுக்கான தரப்படுத்தப்பட்ட செயல்முறைக்கு அதிக எண்ணிக்கையிலான மக்களுக்குப் பயிற்சி அளிக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ளது சரியான நேரம் மற்றும் இயக்க ஆய்வு மூலம் லைன் பேலன்ஸ் போன்ற நுட்பங்கள் மூலம் வரிசை மேலாண்மை போன்ற நுட்பங்கள் மூலம் ஒரு மனிதனால் ஆனால் மிகவும் திறமையான அமைப்பை உருவாக்க முடியும் என்பதை நாங்கள் ஆய்வு செய்தோம் பொருளாதார பிரமிட்டின் அடிமட்டத்தில் உள்ளவர்களால் உள்வாங்கக்கூடிய செலவில் வர்க்க சேவை அவர்களின் வருவாய் நிர்வாக உத்தியையும் சுருக்கமாகப் பார்த்தோம் அரவிந்திடம் வரும் வாடிக்கையாளர்களுக்கு இது முதன்மையாக ஏழை மக்களுக்கான மருத்துவமனை என்று தெரிந்திருந்தும் எப்படி பணம் செலுத்துகிறது என்பதை நாங்கள் சுருக்கமாகப் பார்த்தோம் பணம் செலுத்தும் வாடிக்கையாளர்கள் அங்கு வருகிறார்கள் ஏனெனில் அவர்களின் சேவையின் உயர் தரம் மற்றும் அத்தகைய வாடிக்கையாளர்களிடமிருந்து பெறப்படும் பணம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு சேவை மானியம் ஒரு சிறந்த சேவை மாதிரி இந்த சிறந்த சேவை அமைப்பின் நுணுக்கங்களைப் பாராட்டும் வகையில் கூகுள் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் உங்களுக்கு இலவசமாகக் கிடைக்கும் பல விளக்கக்காட்சிகள் மற்றும் பல வழக்கு ஆய்வுகளை நீங்கள் ஏற்கனவே இணையத்தில் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் மேலும் நான் உங்களை மீண்டும் வலியுறுத்துகிறேன் நீங்கள் ஏற்கனவே செய்யவில்லை என்றால் தயவு செய்து கடந்த அமர்வில் நாங்கள் விவாதித்ததைத் தாண்டி அரவிந்தில் உங்களுக்குக் கிடைக்கும் மிக உயர்தர ஆதாரங்கள் வழக்கு ஆய்வுகள் ஆடியோ வீடியோ விளக்கக்காட்சிகளைப் படிக்கவும் இப்போது அந்தச் சம்பவங்களில் பல மெக்டொனால்ட்ஸ் முதல் மேக் அறுவை சிகிச்சை வரை அந்த அறிக்கைகளில் பல மெக்டொனால்டின் உயர் தரம் குறைந்த விலை டெலிவரி மூலம் டாக்டர் வி பெற்ற உத்வேகம் மற்றும் அரவிந்த் ஐ கேர் யூனிட்கள் அந்தக் கொள்கைகளில் சிலவற்றைத் தங்கள் சேவை வழங்கலில் எவ்வாறு பிரதியெடுத்தது என்பதைப் பற்றி பேசுகிறது இன்றைய அமர்வில் சேவையின் சிறப்பிற்கான மற்றொரு முக்கிய அம்சத்தைப் பற்றி விவாதிக்க விரும்புகிறேன் இது வழக்கு ஆய்வுகள் மற்றும் அறிக்கைகளின் களஞ்சியங்களில் சரியாகக் குறிப்பிடப்படவில்லை அவர்களில் சிலர் இந்த குறிப்பிட்ட அம்சத்தைக் குறிப்பிடுகின்றனர் மேலும் அந்த அம்சம் அரவிந்த் ஐ கேரில் மனித வள மேலாண்மை மற்றும் தலைமைத்துவத்தைப் பற்றியது எனவே சேவையின் சிறப்பை மக்கள் தரப்பை உருவாக்குவதில் மிகவும் கடினமாக இருக்கும் இந்த மற்ற மென்மையான பக்கத்தை முன்னிலைப்படுத்த அந்த உதாரணத்தை நேரடி வழக்கு ஆய்வாக நான் தொடர்ந்து பயன்படுத்துகிறேன் எனவே அரவிந்தர் அவர்களின் மனித வளத்திற்காக பின்பற்றும் இந்த உத்தியை எளிமையாக வைத்து அதிகாரமளிக்கும் கலாச்சாரம் என்று அழைக்கலாம் எளிமையாகச் சொன்னால் அவர்கள் தங்கள் மக்களிடம் முதலீடு செய்கிறார்கள் அவர்கள் சரியான வகையான நபர்களைத் தேர்ந்தெடுத்து அவர்களின் கற்றலில் தொடர்ந்து முதலீடு செய்கிறார்கள் சரியான வகையான நபர்களை ஆட்சேர்ப்பு செய்வதன் அர்த்தம் என்ன என்பதைப் பற்றிய சிறிய விவரங்களுக்குச் செல்வோம் ஆனால் அதற்கு முன் நான் சில அடிப்படைக் கருத்துக்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் உங்கள் முன் உள்ள வரைபடம் இந்த சேவை அமைப்பின் சிறப்பம்சமான முக்கோணம் நான் முன்பு உங்களுடன் கலந்துரையாடிய சேவையின் முக்கோணத்தின் வளர்ச்சியடைந்த பதிப்பாகும் இந்த முக்கோணத்தின் மூன்று மூலைகளிலும் நீங்கள் நினைவில் வைத்திருப்பது போல் எங்களிடம் சேவை அமைப்பு சேவை வாடிக்கையாளர் மற்றும் சேவை பணியாளர்கள் உள்ளனர் இன்று இந்த முக்கோணத்தின் ஒவ்வொரு பிரிவிலும் ஒருவித முரண்பாடு உள்ளது என்பதை உங்கள் கவனத்திற்கு ஈர்க்க விரும்புகிறேன் எனவே அரவிந்தில் நாங்கள் விவாதித்ததைப் போலவே சேவை அமைப்பும் தங்கள் ஊழியர்களிடமிருந்து எதிர்பார்க்கிறது மீண்டும் மீண்டும் நிலையான சேவை திறன் ஆனால் சுவாரஸ்யமாக மக்களுக்கு சுயாட்சி இருந்தால் மட்டுமே இந்த வகையான ஊக்கமளிக்கும் திறனைப் பெற முடியும் மக்கள் ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் சரியாகச் செயல்படுவார்கள் அவர்கள் ஆட்டோமேட்டான்களைப் போல செயல்படுவார்கள் அதே போல்ட்டை இறுக்கிச் செயல்படுவார்கள் என்று சட்டசபை வரிக் கருத்துப்படி ஒருவர் உணர்கிறார் வேலைகள் அசெம்பிளி லைனுக்கு மேல் நகரும்போது மீண்டும் மீண்டும் அல்லது அதே புள்ளியை மீண்டும் மீண்டும் சுத்தியல் எனவே அரவிந்தரோ அல்லது அத்தகைய சிறந்த சேவை நிறுவனங்களோ மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய தொகுதிகளை உருவாக்குவதன் மூலம் செயல்முறை சிறப்பை ஏற்றுக்கொண்டாலும் அவை செயல்திறன் சங்கிலியை உருவாக்குகின்றன ஆனால் அதே நேரத்தில் அவை முன் வரிசையில் உள்ள மக்களுக்கு சுயாட்சி முடிவெடுக்கும் அட்சரேகையை வழங்குகின்றன எனவே இது நாம் கவனிக்கும் ஒரு வகையான இக்கட்டான முரண்பாடு அல்லது இயங்கியல் இதேபோல் சேவை அமைப்புக்கும் வாடிக்கையாளருக்கும் இடையே எங்களிடம் செயல்திறன் மற்றும் திருப்திக்கான இந்த இயங்கியல் உள்ளது அடுத்த அமர்வில் நாம் இன்னும் கொஞ்சம் விவாதிக்கும் மிக முக்கியமான அம்சம் உணர்ச்சிகரமான உழைப்பைப் பற்றி விவாதிக்கும்போது சேவைத் துறை ஊழியர்கள் எதிர்கொள்ளும் குறிப்பிட்ட சவால்களைப் பற்றி விவாதிக்கிறோம் இந்த முரண்பாடு இந்த இக்கட்டான கட்டுப்பாடு மற்றும் இணை உருவாக்கம் ஆகியவை ஆழமாக கருதப்படும் அங்கு ஆனால் இந்த நேரத்தில் இந்த செயல்திறனில் சில பதட்டங்கள் உள்ளன என்பதை அடையாளம் காண்கிறோம் சுயாட்சி அல்லது திருப்தி மற்றும் உற்பத்தித்திறன் வாடிக்கையாளர் திருப்தி மற்றும் சேவை உற்பத்தித்திறன் மற்றும் கட்டுப்பாடு மற்றும் இணை உருவாக்கம் ஆகியவற்றுக்கு எதிராக இப்போது நீங்கள் இங்கே கவனிக்கும் விஷயங்களில் ஒன்று இந்த தொடர்பு பணியாளர்கள் அவர்கள் பொதுவாக ஒரே நேரத்தில் இரண்டு வகையான அழுத்தங்களுக்கு உள்ளாகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் சேவை அமைப்பிலிருந்து வருகிறது சேவை அமைப்பு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட முறையில் எல்லா நேரத்திலும் புன்னகையுடன் கண்ணியமாக அனுசரித்துச் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறது அவர்களின் உள் மன நிலை எதுவாக இருந்தாலும் அவர்கள் ஒருவித நிலையான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சேவை அமைப்பு விரும்புகிறது ஆராய்ச்சியாளர்கள் இதயத்தை நிர்வகித்தல் என்று அழைத்தனர் நிறுவனம் முன்னணி ஊழியர்களின் இதயத்தை நிர்வகிக்க விரும்புகிறது அதே வழியில் வாடிக்கையாளர் நல்ல பதில் கண்ணியமான பதில் பச்சாதாபம் நம்பகத்தன்மை ஆகியவற்றை விரும்புகிறார் எனவே ஏதோ ஒரு வகையில் தொடர்பு பணியாளர்கள் இரட்டை அழுத்தத்தில் இருப்பதாகத் தோன்றுகிறது பின்னர் இதைப் பற்றி விவாதிப்போம் ஆனால் இப்போது நான் உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன் நாங்கள் சிறிது காலத்திற்கு முன்பு விவாதித்த இந்த விஷயம் அதிகாரமளிக்கும் கலாச்சாரம் இந்த அதிகாரமளிக்கும் கலாச்சாரம் இந்த வகையான கட்டுப்பாட்டுத் தத்துவத்தில் அல்லது ஒரு வகையான சுய மேலாண்மை செயல்முறை மூலம் நிறுவனம் எவ்வாறு நிர்வகிக்கிறது என்பதைக் காணலாம் எனவே நம்பிக்கை அமைப்பில் இருந்தாலும் சரி நோயறிதல் கட்டுப்பாட்டு அமைப்பாக இருந்தாலும் சரி அவர்களின் முக்கியத்துவம் பங்களிப்பது சரியாகச் செய்வது சாதிப்பது உருவாக்குவது என்பவற்றையே நான் முன்னிலைப்படுத்தியுள்ளதை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் எனவே இதுபோன்ற நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் இந்த வகையான உலகளாவிய மேன்மையைப் பெறுபவர்கள் கிட்டத்தட்ட மிஷனரிகளைப் போலவே இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அவர்கள் எதையாவது ஒரு வேலையாக மட்டும் செய்யாமல் சாதாரண கடமை மிஷனரி ஆர்வத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றைச் செய்கிறார்கள் என்று அவர்கள் உணர வேண்டும் இப்போது இதை எப்படி அடைவது இது சரியாக இல்லை என்பதை நான் நினைவு கூர்கிறேன் ஆழத்திற்குச் செல்ல எங்களுக்கு நேரம் இல்லை ஆனால் நான் நினைவு கூர்கிறேன் நீங்கள் விரும்பினால் இந்த கருத்துக்கள் உங்களுக்குத் தெரியாவிட்டால் நீங்கள் எளிதாக வலைக்குச் செல்லலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் விக்கிபீடியா மற்றும் பிற திறந்த வளங்கள் மூலம் படிக்கவும் இந்த கருத்துகளில் சில கடந்த அமர்வில் அரவிந்த் ஐ கேரில் உள்ள அசெம்பிளி லைன் போன்ற மெக்டொனால்ட்ஸ் பற்றி மக்கள் நிர்வாகத்தில் பேசியிருந்தாலும் இருப்பினும் மக்களுடனான அவர்களின் அணுகுமுறையில் நவீன வெகுஜன உற்பத்திக் கருத்துகளின் தந்தை டெய்லருடன் செல்லும் X கோட்பாட்டை அவர்கள் நம்பவில்லை எனவே இதுபோன்ற நிறுவனங்கள் X கோட்பாட்டைப் போல மக்கள் உண்மையில் வேலை செய்ய விரும்புவதில்லை என்று நம்புவதில்லை எனவே பொதுவாக மக்கள் படைப்பாற்றல் மற்றும் முன்முயற்சியைக் கொண்டிருக்கவில்லை எனவே நீங்கள் அவர்களுக்கு மிகவும் வரையறுக்கப்பட்ட வேலை விளக்கங்களை வழங்க வேண்டும் மற்றும் சூழ்ச்சிக்கு அதிக இடமில்லை இந்த நிறுவனங்கள் பெரும்பாலும் மற்றும் இந்த சேவை நிறுவனங்களில் பலவற்றை நீங்கள் ஆய்வு செய்தால் அவை அமெரிக்க அமைப்பு என்று அழைக்கப்படும் மிகச் சிறந்தவை மிகவும் ரெஜிமென்ட் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட அமைப்பு என்று அழைக்கப்படுவதை ஒருங்கிணைப்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் அதே நேரத்தில் உந்துதல் அடிப்படையிலான படைப்பாற்றல் மற்றும் முன்முயற்சி அடிப்படையிலான செயல்முறைகளான Y கோட்பாட்டையும் பயிற்சி செய்கிறார்கள் எனவே சிலர் இசட் கோட்பாட்டைப் பற்றி பேசினர் எனவே அரவிந்த் கண் மருத்துவமனை போன்ற நிறுவனங்களைப் புரிந்துகொள்வதற்கு சேவை களத்தில் உலகளாவிய சிறப்பைப் புரிந்து கொள்ள நீங்கள் விரும்பலாம் நீங்கள் Y மற்றும் கோட்பாடு Z பற்றி கொஞ்சம் படிக்க விரும்பலாம் ஆனால் இது ஒரு தொடுகோடு மட்டுமே சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் விரும்பும் நபர்களைப் புரிந்துகொள்வது மற்றும் எப்படி நீங்கள் எந்த வகையான தலைமையை வழங்குகிறீர்கள் மீண்டும் இது மற்றொரு நன்கு அறியப்பட்ட கருத்து இது சூழ்நிலை தலைமையின் கருத்து எனவே உங்களில் சிலருக்கு அமைப்பு ஆய்வுகள் அல்லது அமைப்பு நடத்தைகள் தெரிந்திருந்ததை நீங்கள் அறிவீர்கள் இதை நீங்கள் படிக்கவில்லை என்றால் நீங்கள் எளிதாக சூழ்நிலைக்கு செல்லலாம் உண்மையில் கிட்டத்தட்ட மிகக் குறைந்த விலையில் 10 புத்தகமும் ஒரு நிமிடத்தில் கிடைக்கும் தலைமை இது புத்தகத்தின் தலைப்பின் பெயர் என்று நினைக்கிறேன் எனவே சூழ்நிலை தலைமை என்பது தலைவர்களின் நடத்தை அல்லது வழிகாட்டும் நடத்தை மற்றும் பணியாளர் நடத்தை அவர்கள் அச்சில் வைக்கப்பட்டால் நாம் வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு பக்கவாதங்களை உருவாக்க முடியும் மேலும் நாங்கள் பயிற்சி பெறலாம் மேம்படுத்தலாம் ஊக்குவிக்கலாம் சரியான வகையான நபர்களை ஊக்குவிக்கலாம் மற்றும் சரியான வகையான நபர்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் நீங்கள் இங்கே பார்ப்பது போல் இந்த நால்வரை S 4 மற்றும் S 4 இல் வைக்கக்கூடிய நபர்களை நாங்கள் தேடுகிறோம் அதாவது வழிகாட்டுதல் நடத்தை குறைவாகவும் ஆதரவான நடத்தை அதிகமாகவும் இருக்கும் அதாவது சிறிய வழிகாட்டுதலுடன் பணிபுரியும் நபர்களை நாங்கள் தேடுகிறோம் மேலும் அவர்கள் முதிர்ந்த மற்றும் தன்னாட்சி நபர்களாக உள்ளனர் எனவே உண்மையில் இந்த வகையான நிறுவனங்களில் நாம் இந்த மட்டத்தில் உள்ளவர்களைச் சேர்ப்போம் அதாவது குறைந்த முதிர்ச்சி மற்றும் குறைந்த அர்ப்பணிப்பு உள்ளவர்கள் அரவிந்த் ஐ கேர் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அமைப்பின் நோக்கத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் லாபம் என்ற தேவைக்கு அப்பாற்பட்ட சேவையை இந்த அமைப்பு வழங்கி வருகிறது என்று கருதும் நபர்களை அழைத்துச் செல்ல விரும்புகிறோம் எனவே பல சமயங்களில் இத்தகைய நிறுவனங்கள் தெளிவான மதிப்புகள் மும்மடங்கு மக்கள் கிரகம் மற்றும் லாபம் போன்ற கொள்கைகளில் நம்பிக்கை காட்டுகின்றன எனவே இந்த சமூக அக்கறையும் சமூக நோக்குநிலையும் உலகத் தரத்தில் உள்ள மிகச் சிறந்த சேவை நிறுவனங்களில் தெளிவாகத் தெரியும் அதைச் செய்ய அதிக வழிகாட்டுதல் தேவையில்லாத நபர்களை நியமிக்க வேண்டும் பின்னர் இந்த பிரதிநிதித்துவ சட்டத்தில் உருவாக்கப்படலாம் எனவே இந்த டொமைனைப் பார்க்கிறோம் மனிதனுக்கு மனிதனின் தொடர்பு மற்றும் அதனால் பணியாளர் தேர்வு தனிப்பட்ட திறன் மேம்பாடு மற்றும் தொழில்நுட்ப ஆதரவில் கூட நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியது மிகவும் முக்கியமானது அத்தகைய நிறுவனங்களில் இயந்திரத்திலிருந்து மனித இடைமுகத்தில் கூட பின்பற்றப்பட வேண்டிய வடிவமைப்பு கொள்கைகள் உள்ளன ஆனால் நாங்கள் மக்கள் கட்டமைப்பிற்குள் இருப்போம் இது ஒரு மிகச் சிறந்த மாதிரி இது திருப்தி கண்ணாடி என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது அடிப்படையில் உங்கள் பணியாளர்கள் திருப்தி அடையவில்லை என்றால் வாடிக்கையாளர் திருப்தியைப் பெற முடியாது என்பதை எடுத்துக்காட்டுகிறது எனவே வாடிக்கையாளரின் தேவைகள் மற்றும் அவற்றைப் பூர்த்தி செய்வதற்கான வழிகளில் அதிக பரிச்சயம் இருப்பது ஊழியர்களின் அணுகுமுறை முன் வரிசை அணுகுமுறை மீண்டும் மீண்டும் வாங்குவதற்கு வழிவகுக்கும் சேவைப் பிழைகளில் இருந்து மீள மக்களுக்கு அதிக சுயாட்சியை வழங்கினால் அது வாடிக்கையாளர் புகார் செய்ய ஊக்குவிப்புடன் பொருந்தும் ஏனெனில் வாடிக்கையாளர் கருத்துகளை எவ்வளவு அதிகமாக வழங்குகிறாரோ அந்த பிழையிலிருந்து மீண்டு வாடிக்கையாளருடன் ஆழமான உறவை உருவாக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாகும் எனவே இந்த வகையான தன்னாட்சியுடன் அதிக பணியாளர் திருப்தி வாடிக்கையாளரைத் தொடர்பு கொள்ள ஊக்குவிக்கும் இந்த வகையான அமைப்புடன் இந்த உறவை அதிக பணியாளர் திருப்தியை உருவாக்க முடியும் இது அதிக வாடிக்கையாளர் திருப்திக்கு வழிவகுக்கும் நிச்சயமாக பொதுவாக இது அதிக உற்பத்தித்திறன் குறைந்த விலைக்கு வழிவகுக்கும் மற்றும் சிறந்த விளைவைக் கொடுக்கும் சேவையின் மேம்பட்ட தரம் இது ஹாஸ்கெட்டின் மிகவும் பிரபலமான ஆராய்ச்சி வெளியீட்டு மாதிரியாகும் இது சேவை லாபச் சங்கிலி என்று அழைக்கப்படுகிறது இது அதே கருத்தை எடுத்துக்காட்டுகிறது அசல் கட்டுரையை மீண்டும் நீங்கள் சேவை லாபச் சங்கிலியைத் தேடலாம் இந்த கட்டுரையை நீங்கள் காணலாம் உண்மையில் இதே கொள்கையின் அடிப்படையில் ஒரு புத்தகமும் இருப்பதாக நான் நினைக்கிறேன் ஊழியர்களின் திருப்தி பணியாளர் திறன் மற்றும் பலவற்றில் கவனம் செலுத்தும் செயல்பாட்டு உத்தி மற்றும் சேவை வழங்கல் அமைப்பு ஆகியவை உள்நாட்டில் இருந்தால் மட்டுமே வெளிச் சந்தையில் திருப்தி விசுவாசம் வருவாய் வளர்ச்சி லாபம் பெற முடியும் என்று அது மீண்டும் கூறுகிறது எனவே இந்த சமநிலை அல்லது அமைப்பு அணுகுமுறையில் இந்த தொடர்ச்சியை இந்த பாடநெறி முழுவதும் நாங்கள் மீண்டும் மீண்டும் முன்னிலைப்படுத்துகிறோம் மேலும் இந்த பணியிட வடிவமைப்பு வேலை வடிவமைப்பு முடிவெடுக்கும் அட்சரேகை முன்னோடிக்கு வழங்கப்படும் சுயாட்சி ஆகியவற்றைக் குறிக்கும் மற்றொரு வழி இதுவாகும் வரி ஊழியர்கள் வாடிக்கையாளர் விசுவாசம் வாடிக்கையாளர் தக்கவைப்பு வாடிக்கையாளர் வக்கீல் மற்றும் வாடிக்கையாளர் கூட்டு உருவாக்கம் ஆகியவற்றுடன் மிகவும் ஆழமாக தொடர்புடையவர்கள் இப்போது இன்னும் இரண்டு கருத்துக்கள் நாம் ஒரே நேரத்தில் நிர்வகிக்கக்கூடிய இந்த வகையான அமைப்பு தன்னாட்சி மற்றும் செயல்திறன் ஆகியவற்றை நீங்கள் நன்கு பயிற்றுவித்தால் மட்டுமே நடக்கும் இன்று எனக்கு அதிக நேரம் இல்லை ஏனெனில் இந்த அமர்வில் சேவைத் தலைமையை உருவாக்குவதற்கான செயல்முறை வடிவமைப்பில் நீங்கள் கவனம் செலுத்தும்போது மனித வளத்தில் சமமான கவனம் செலுத்தும் பிரச்சினையில் கவனம் செலுத்துகிறது ஆனால் உங்களில் ஆர்வமுள்ளவர்கள் இந்த அமர்வில் மீண்டும் மீண்டும் நான் நிறுவன நடத்தை மற்றும் நிறுவன வடிவமைப்பின் சில அடிப்படைக் கருத்துகளை நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுவதைப் பார்க்கிறேன் எனவே நீங்கள் ஏற்கனவே அவ்வாறு செய்யவில்லை என்றால் அவற்றில் சிலவற்றைப் படிக்க விரும்பலாம் எனவே இந்த கருத்து நிலை 5 தலைமைத்துவத்தைப் பற்றியது நிலை 5 தலைமை என்பது அடிப்படையில் நிலை 5 தலைவர்கள் இருமையில் படிப்பவர்கள் அவர்கள் அடக்கமானவர்கள் மற்றும் விருப்பமுள்ளவர்கள் அவர்கள் அடக்கமானவர்கள் மற்றும் அச்சமற்றவர்கள் முதலில் இது முரண்பாடாகத் தெரிகிறது செயல்திறன் மற்றும் சுயாட்சி பற்றி நான் எடுத்துரைத்த முரண்பாடான முரண்பாடானது ஆனால் தலைமை மட்டத்தில் கூட இந்த உலக அளவில் சிறந்த அமைப்பு சில சுவாரசியமான முரண்பாடுகள் அல்லது இயங்கியல் மேலாண்மை பேச்சுவழக்கு மேலாண்மை போன்ற அமைப்புகளில் தலைவர்கள் அடக்கமாக இருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் மிகவும் வலுவான மனத்தாழ்மை மற்றும் விருப்பத்துடன் சூப்பர் ஆர்டினேட் இலக்குகளில் கவனம் செலுத்துகிறார்கள் அதே போல் விவரங்களில் கவனம் செலுத்துகிறார்கள் ஹெலிகாப்டர் பார்வை மற்றும் விவரங்களில் நுண்ணிய கவனம் இந்த இரட்டைத்தன்மை வாழ்க்கையில் சிறப்பாக சித்தரிக்கப்பட்டுள்ளது டாக்டர் வி வெங்கடசுவாமி கடந்த அமர்வில் அவரைப் பற்றி நான் சுருக்கமாக விவரித்தேன் அவரது வாழ்க்கை வரலாறு சேவைத் தலைமை சேவை சார்ந்த வணிகத் தத்துவம் ஆகியவற்றைப் புரிந்துகொள்வதற்கு மிகவும் உத்வேகம் அளிக்கும் சிறந்த வாசிப்பு அவருடைய எழுத்துக்களைப் பற்றி யூடியூப்பில் கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் இந்த நிலை 5 தலைமையின் நுணுக்கங்களைப் புரிந்து கொள்ளுங்கள் முடிவாக நான் ஒரு கல்விக் கட்டமைப்பிற்குச் செல்கிறேன் மேலும் சேவையின் சிறப்பிற்காக தலைமை இந்த மக்கள் திறன் தொகுதியைப் பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை உங்களிடம் விட்டு விடுகிறேன் அதாவது உயர் மட்ட செயல்திறனில் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய பணி செயல்திறனில் இருந்து தொடங்கி தொடர்ச்சியான பணியிட பணியாளர் பயிற்சியின் மூலம் அடையக்கூடியதை மேம்படுத்தும் நிலைக்கு ஒருவர் இதை கடந்து செல்ல வேண்டும் எனவே பயிற்சி கற்றல் கற்றல் அமைப்பின் உருவாக்கம் இந்த கருத்துக்கள் அனைத்தும் இந்த சேவையின் சிறப்பை உருவாக்குவதற்கு மிகவும் பொருத்தமானவை எனவே மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய பணிகளில் இருந்து நன்கு வரையறுக்கப்பட்ட நன்கு நிர்வகிக்கப்பட்டால் இதை மேம்படுத்துவது எங்கள் பாதையாக இருக்கும் இது எங்கள் பயணமாக இருக்கும் எனவே இந்த மக்கள் திறன் தொகுதியில் பயணம் செய்வதற்கான உயர் திறன் கொண்ட அமைப்பு சேவை அமைப்பு ஆகியவற்றை உருவாக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்கிறேன் நாம் திறன் சுழற்சியை உருவாக்க வேண்டும் அங்கு நாம் பணியாளர்களை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் மேலும் அடுத்த வாரம் இதைப் பற்றி இன்னும் கொஞ்சம் விவாதிப்பேன் அரவிந்த் ஐ கேர் கண்புரை பாதிக்கப்பட்ட ஏழைகளை வாடிக்கையாளர்களாக தேர்ந்தெடுப்பது போல் உங்கள் வாடிக்கையாளர்களையும் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் பொருளாதாரப் பிரமிட்டின் அடிமட்டத்தில் உள்ள மக்களுக்குச் சேவை செய்ய தொலைநோக்கு ஆர்வத்துடன் மக்களைத் தேர்ந்தெடுக்கின்றனர் எனவே சரியான வகையான வாடிக்கையாளரின் மீது இந்த பொருத்தம் கவனம் செலுத்துதல் சரியான வகையான வாடிக்கையாளரைப் பிரித்தல் மற்றும் குறிவைத்தல் மற்றும் உங்கள் நபர்கள் மூலம் சரியான வகையான மதிப்பு முன்மொழிவை உருவாக்குதல் மற்றும் உயர் தரமான பயிற்சி மூலம் தொடர்ந்து சிறந்து விளங்கவும் சிறந்த அட்சரேகையை வழங்குவதற்கான ஆதரவு அமைப்புகளை நன்கு வடிவமைக்கவும் முன் வரிசையில் வாடிக்கையாளரின் தேவைகளைப் பூர்த்தி செய்யும் சுயாட்சி செயல்முறை ஓட்டத்தைத் தொந்தரவு செய்யாது இது வேலை வடிவமைப்பு மற்றும் செயல்முறை ஓட்ட வடிவமைப்பின் அறிவியல் கொள்கைகளுக்கு எதிராக செல்லாது நிச்சயமாக இந்த பொருத்தமான வெகுமதிகள் மற்றும் அங்கீகாரங்கள் இருக்கும் ஆனால் இன்று அமர்வை நீங்கள் திருத்தினால் புரிந்துகொள்வீர்கள் இந்த மிஷனரி தலைமையை உருவாக்குவது மற்றும் மக்களுக்கு இந்த திறன் பாதையை உருவாக்குவது மக்கள் திறன் மாதிரியை உருவாக்குவது எனவே தயவு செய்து இவற்றைப் படிக்கவும் இவை பற்றிய தெளிவான யோசனைகள் உங்களுக்கு அரவிந்த் இணையதளத்தைப் பார்வையிடவும் நிலை 5 தலைமைத்துவத்தைப் பற்றிப் படிக்கவும் சூழ்நிலைத் தலைமையின் கருத்தைப் படிக்கவும் அடுத்த அமர்வை இன்னும் ஆழமாக கையாள்வது மிகவும் முக்கியம்